உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்புக்கான சிறப்புக் கல்விப்படிப்புக்கு வரவேற்கின்றேன் இன்று நாம் t சோதனைகள் பற்றி அதிகமாக பேசுவோம் நாம் ஒரு மாதிரி t சோதனை பற்றி பேசினோம் அதில் உங்களிடம் ஒரு மாதிரி தான் இருக்கும் மற்றும் அதனை பொது சராசரியிடம் ஒப்பீடுவீர்கள் பிறகு நாம் இரு மாதிரி t சோதனை பற்றி பேசினோம் அதில் நம்மிடம் இரு மாதிரிகள் இருக்கும் மற்றும் பிறகு இந்த மாதிரிகள் ஒரே முழுமைத்தொகுதியிலிருந்தா அல்லது வேறு முழுமைத்தொகுதியிலிருந்து வந்தனவா என்று கூற முயற்சிக்கின்றோம் உதாரணமாக இரு வேறுபட்ட மருந்துகளை நீங்கள் ஒப்பீடுகிறீர்கள் அல்லது இரு வேறுபட்ட செயல்களை நாம் ஒப்பீடுகின்றோம் அல்லது இரு வேறுபட்ட உபகரணங்களை நாம் ஒப்பீடுகின்றோம் இப்போது நாம் இணை மாதிரி t சோதனை பற்றி காண்போம் இணை மாதிரி t சோதனையில் நாம் ஒரே பொருளைத்தான் கட்டுப்பாடாகவும் சோதனையாகவும் பயன்படுத்துகின்றோம் உதாரணமாக என்னிடம் 6 மனித மாதிரிகளே உள்ளனர் ஏனென்றால் ஆரோக்கியமான சுயவிருப்பமுடைய மனிதர்களைப் பெறுவதும் விலங்குகளைப் பெறுவதும் மிகக்கடினமாக இருக்கமுடியும் ஒருவேளை நான் ஒரு மருந்தையும் ஒரு மருந்துப்போலியையும் ஒப்பீடு செய்ய விரும்பினால் எனக்கு 6 விலங்குகள் மருந்துப்போலிக்காகவும் 6 விலங்குகள் மருந்துக்காகவும் தேவைப்படலாம் அல்லது நான் அதனை மனிதர்களில் பரிசோதித்துப் பார்க்க விரும்பினால் என்னிடம் 6 சுயவிருப்பமுள்ள மனிதர்கள் மருந்துப்போலிக்காகவும் 6 பேர் மருந்துக்காகவும் இருக்கலாம் இது மிகுந்த செலவினத்தைக்கொண்டது நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியது இதற்கு நிறைய ஆதாரங்கள் தேவை சில நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால் நாம் ஒரே பொருள்களை ஒரே விலங்குகளை கட்டுப்பாட்டுக்காகவும் சோதனைக்காகவும் பயன்படுத்திக்கொள்கின்றோம் இந்தக் குறிப்பிட்ட உதாரணத்தில் என்னிடம் 6 மனிதர்கள் உள்ளனர் நான் ஒரு மருந்தை பழைய மருந்தை முதலாம் மனிதனில் இரண்டாம் மனிதனில் 3 4 5 ஆம் மனிதர்களில் பரிசோதிக்கின்றேன் மற்றும் செயல்திறன் எப்படி உள்ளது என நான் கவனிக்கின்றேன் அது ஒரு இரத்தச்சக்கரையை குறைக்கும் மருந்தாகவோ அல்லது இதயத்துடிப்பை குறைக்கும் மருந்தாகவோ அல்லது கொலோஸ்டீராலைக் குறைக்கும் மருந்தாகவோ இருக்க முடியும் சில நாட்கள் நான் காத்திருக்கிறேன் ஏனெனில் அப்போதுதான் அந்தப் பழைய மருந்தின் செயல்பாடு முற்றிலும் முடிவுற்றிறுக்கும் என்ற அனுமானத்தில் மற்றும் அதன்பிறகு இந்தப் புது மருந்தை அதே 6 மனிதர்களிடம் கொடுக்கின்றேன் முக்கியமான குறிப்பு என்னவென்றால் நான் தகுந்த நேரத்தைக் கொடுக்கவேண்டும் அப்போதுதான் பழைய மருந்து அல்லது பழைய பரிசோதனையின் செயல்பாடு முற்றிலும் முடிவுறும் பிறகு நான் புதிய மருந்தைப் பரிசோதிக்கின்றேன் மற்றும் மீண்டும் செயல்பாட்டினை அதே 6 மனிதர்களில் கவனிக்கின்றேன் முதலாம் மனிதனிடமிருந்து பெற்ற பழைய மருந்தின் செயல்பாட்டினை முதலாம் மனிதனிடமிருந்து பெற்ற புதிய மருந்தின் செயல்பாட்டிலிருந்து நான் கழித்தால் எனக்கு வித்தியாசம் என்ற ஒன்று கிடைக்கும் கோட்பாட்டளவில் பழைய மருந்தும் புதிய மருந்தும் ஒன்றாக இருந்தால் வித்தியாசம் நிச்சயம் பூஜ்ஜியமாக இருக்கும் ஆனால் நான் பூஜ்ஜியம் அல்லாத புள்ளியியல்படி முக்கியமான வித்தியாசத்தைக் கண்டால் என்னால் புதிய மருந்தானது பழைய மருந்திலிருந்து வேறுபடுகின்றது அல்லது பழைய மருந்தானது புதிய மருந்திலிருந்து வேறுபடுகின்றது எனக் கூற முடியும் மற்றும் இதுதான் இணை மாதிரி t சோதனை எனப்படுவது நான் ஒரு வித்தியாசத்தை எடுத்துக்கொண்டு பிறகு நான் ஒரு மாதிரி t சோதனையை mu ஆனது பூஜ்ஜியத்திற்கு சமம் என எடுத்துக்கொண்டு செய்வேன் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் 75 81 ன் வித்தியாசம் 6 159 166 ன் வித்தியாசம் 7 115 116 ன் வித்தியாசம் 1 191 201 ன் வித்தியாசம் 10 123 119 உண்மையில் நான் வேறு வழியில் செய்கிறேன் 81 75 ன் வித்தியாசம் 6 166 159 ன் வித்தியாசம் 7 116 115 ன் வித்தியாசம் 1 201 191 ன் வித்தியாசம் 10 119 123 ன் வித்தியாசம் 4 88 90 ன் வித்தியாசம் 2 இப்போது நான் இவை அனைற்றையும் கூட்டினால் எனக்கு சில கிடைக்கும் நான் இவை அனைற்றையும் கூட்டினால் எனக்கு சில கிடைக்கும் நான் இந்த ஆனது µவின் 0 வில் இருந்து புள்ளியியல்படி வேறுபட்டுள்ளதா என கூற விரும்புகிறேன் எனது H0 ஆனது µ 0 ஆக இருந்தால் Ha ஆனது µ 0 ஆக இருக்கும் நான் புதிய மருந்தானது பழைய மருந்திலிருந்து வேறுபட்டுள்ளது என எடுத்துரைக்க விரும்பினால் நான் இருமுனை சோதனை செய்யமுடியும் ஏனெனில் நாம் 5இன் கட்டின்மை கூறின் வித்தியாசத்தை மட்டுமே பேசுகின்றோம் ஏனென்றால் நாம் இப்போது இந்த முடிவுகளைப் பார்க்கின்றோம் 6 முடிவு புள்ளிகளை நாம் அனைற்றையும் பார்க்கவில்லை இந்த மாதிரியான இருமுனை சோதனையின் கட்டின்மை கூறு 5 p 0 ஆக p 0 05 எனக் கொண்ட இருமுனை சோதனையின் கட்டின்மை கூறு 5 எனது t மதிப்பு 2 571 இருமுனை சோதனை நினைவில் கொள்க ஆக 6 7 1 10 4 2 நான் ஐக் கணிக்கின்றேன் மற்றும் இந்த ஆனது µ0 வின் 0 வில் இருந்து புள்ளியியல்படி வேறுபடுகின்றதா எனக் காண முயற்சிக்கிறேன் ஆக 75 81 6 7 1 10 4 2 சராசரி மதிப்பு 3 இந்த 3 வேறுபட்ட முழுமைத்தொகுதியிலிருந்து வந்ததா அங்கு µ0 0 திட்ட விலக்கம் 5 ஆக t என்னால் இந்த சமன்பாட்டிலிருந்து கணிக்க முடியும் நினைவில் இருக்கிறதா இந்த சமன்பாடு µ0 s n இன் வர்க்கமூலத்தால் வகுக்கப்பட்டது ஆனது 3 µ0 ஆனது 0 s ஆனது 5 51 6இன் வர்க்கமூலம் ஆக நான் பெறுவது 1 இப்போது t ஆனது 2 571 அட்டவணையிலிருந்து 5 கட்டின்மை கூறு இருமுனை p ஆனது 0 05 ற்கு சமம் எனக் கொண்டால் நீங்கள் நேரிடையாக இன்மை கருதுகோளை விலக்கியதற்கு காரணம் எதுவும் இல்லை ஆக இதுதான் t 0 அதனால் 5 கட்டின்மை கூறை நாம் இருமுனை சோதனைக்காக பயன்படுத்தலாம் மேலே உள்ளது ஒருமுனை சோதனை கீழே உள்ளது இருமுனை சோதனை ஆக 5 கட்டின்மை கூறுக்காக 2 571 அதுதான் அது கிராப்பேட் இருமாதிரி t சோதனை செய்வதுபோல் இங்கு நாம் வரிசை 1 வரிசை 2 செய்கிறோம் நான் வித்தியாசத்தை பார்க்க விரும்புகிறேன் இது ஒரு இருமுனை சோதனை இது ஒரு இணை t சோதனை அதனால் இங்கு 1 செய்கிறோம் இணை t சோதனை ஆக 1 இங்கு நாம் 0 24 பெறுகிறோம் ஆக இங்கு நாம் இன்மை கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுக்கு இது புரிகின்றதா அதனால் நாம் 1 ஐ இணை t சோதனைக்காகவும் 2 மற்றும் 3 4 ஐ இரு மாதிரி t சோதனைக்காகவும் பயன்படுத்துகிறோம் நாம் இரு மாதிரி t சோதனை கூட செய்யமுடியும் நான் உங்களை நாம் என்ன முடிவு பெறுகிறோம் என்பதை பார்க்குமாறு விரும்புகிறேன் முனை ஆனது 2 சமமற்ற மாறுபாட்டு அளவை 3 என நாம் கூறும்போது t மதிப்பு மிகப்பெரிதாக வருகிறது இதை நீங்கள் சமமான மாறுபாட்டு அளவையாக எடுத்தாலும் கூட p மதிப்பு பெரிதாக வரும் அந்த வகையில் இணை t சோதனையானது மிகவும் சிறப்பானது நீங்கள் இணை t சோதனையானது இரு மாதிரி t சோதனையை விட மிக சிறப்பானது எனக் காண்பதால் நாம் இதனை கிராப் பேட் மென்பொருள் கொண்டு கூட செய்யலாம் ஆக கிராப்பேட் மென்பொருள் தொடர் பரவலை செய்கிறது நாம் இணை t சோதனை கருத்துப்படிவத்தை இங்கு கொண்டிருக்கிறோம் தகவல்களை இங்கு உள்ளிடுங்கள் நாம் தகவல் பதிவுக்கு செல்கிறோம் ஒரு நேரத்தில் ஒரு தகவல் பதிவை நகல் எடுங்கள் பிறகு நாம் மீண்டும் எக்ஸ்செல் க்கு செல்வோம் நாம் மற்றொரு தகவல் பதிவை நகல் எடுப்போம் நீங்கள் இப்போது கணக்கிடுங்கள் இது இங்கு புள்ளியியல்படி முக்கியத்துவம் இல்லை அதனால் இது 0 91 ஐ p மதிப்பாக தருகிறது இரு முனை p மதிப்பு 0 91 ஐ இங்கு சமன் செய்கிறது இரு முனை p மதிப்பாக இங்கு தரப்பட்டிருப்பதால் அதனால் இங்கு நாம் இணைக்கப்படாத t சோதனையை செய்கிறோம் ஆனால் நீங்கள் சென்று ஒரு இணைக்கப்பட்ட சோதனையை செய்யும்போது வித்தியாசத்தை கொண்டு கணிக்கப்படுவது கருதப்படாது ஆக இது 0 2401 ஐ தருகிறது அதே பொருள் நாம் இங்கு பெறப்பட்டது நாம் முக்கியத்துவம் இல்லாததை இங்கு பெற்றோம் 2 20 மற்றும் அதைப்போன்று உண்மையில் t ஆனது 1 3328 1 நாம் இதனை எக்ஸ்செல் பயன்பாடு கொண்டு செய்யமுடியும் இது உங்களுக்கு இணைக்கப்பட்ட அல்லது இணைக்கப்படாத இரு மாதிரி t சோதனையை தருகிறது ஆனால் எக்ஸ்செல் ஒரு மாதிரி t சோதனையை செய்யமுடியாது என நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் கிராப்பேட் செய்யமுடியும் பிறகு ஆக மூன்று வேறுபட்ட அணுகுமுறைகள் மூலமாக நம்மால் முடியும் நாம் பார்த்தோம் மற்றும் நம்மால் இந்த கணக்கீடை இதில் செய்யமுடியும் இப்போது நாம் மற்றொரு கணக்கீடை இணைக்கப்பட்ட மாதிரியுடன் காணலாம் இங்கு 2 மருந்துகள் 8 பூனைகளில் பரிசோதிக்கப்பட்டுள்ளன மருந்து 1 இது இதயத்துடிப்பை குறைக்கின்றது ஆக இதயத்துடிப்பு குறைந்துள்ளது நான் மருந்து A ஐ முதல் பூனைக்கு கொடுத்தபோது 22 ஆக குறைந்தது நான் மருந்து B ஐ கொடுத்தபோது 14 ஆக குறைந்தது மற்றும் அவ்வாறே தொடர்ந்தது ஆக சராசரி ஆனது 17 இதன் சராசரி 6 மருந்து A மருந்து Bஐ விட வீரியமானதா ஒரு வழியில் இதை செய்வதென்றால் நாம் இதனை இரு மாதிரி t சோதனையாக கருதி செய்யலாம் அல்லது நாம் இதனை இணைக்கப்பட்ட சோதனையாக செய்யலாம் இணைக்கப்பட்ட சோதனையானது நீங்கள் ஒரே பொருளை இரு வேறு செயல்முறைகளுக்கு பயன்படுத்தினால் மட்டுமே செய்ய முடியும் இந்த உதாரணத்தில் மருந்து A அல்லது மருந்து B அல்லது மருந்தில் மருந்துப்போலி அல்லது கட்டுப்பாடு மற்றும் மருந்து ஒரே பொருள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நான் A யிலிருந்து B யைக் கழித்தால் கிடைப்பது 22 14 14 - 12 மற்றும் அவ்வாறே தொடரும் இவை அனைற்றையும் நான் கூட்டினால் கிடைப்பது -10 5 அது உங்களுக்கு சராசரியைக் கொடுக்கும் இப்போது இவைதான் மதிப்புகள் என்னால் இங்கு t ஐ கணக்கிட முடியும் µ0 0 ஆனது 10 5 9 8 என என்னால் கூறமுடியும் பிறகு 8இன் வர்க்கமூலம் அது 3 017 ஆக வரும் நான் அட்டவணைக்குச் செல்கிறேன் H0 µ ஆனது 0க்கு சமமாக உள்ளது Ha µ 0 t அட்டவணையானது 7 கட்டின்மை கூறுக்காக 1 895 ஆக உள்ளது நாம் அட்டவணைக்கு செல்வோம் மேலே உள்ளது ஒரு முனை சோதனையோடு தொடர்புடையது கீழே உள்ளது 7 கட்டின்மை கூறுக்காக இரு முனை சோதனையோடு தொடர்புடையது 1 95 க்காக நீங்கள் இங்கு 0 05 ஐ பயன்படுத்துவதை நினைவில் கொள்க ஆக 1 7 கட்டின்மை கூறு அட்டவணை உங்களுக்கு ஒரு மாதிரி சோதனை ஒரு முனை க்காக தருவது 1 895 நீங்கள் 3 017 ஆக கணக்கிட்டுள்ளீர்கள் ஆக நீங்கள் என்ன செய்வீர்கள் இன்மை கருதுகோளை நிராகரி மாற்றை ஏற்றுக்கொள் அதாவது மருந்து A வின் குறைப்பானது மருந்து B இன் குறைப்பை விட மிக வீரியமுடையது அதாவது இதயத்துடிப்பு குறைவு ஆக புரிந்துகொண்டீர்களா இங்கு நாம் இதனை இரு மாதிரி t சோதனை மூலமாகவும் செய்யலாம் நாம் இப்போது அதனை செய்வோம் ஆனால் அதற்கு முன்னால் நான் உங்களுக்கு a யிலிருந்து bயை கழிப்பதை காட்ட விரும்புகிறேன் ஆக இது ஒரே ஒரு மாதிரியாக மாறுகிறது மற்றும் µ 0 2 மருந்துகளுக்கும் ஏதேனும் வித்தியாசம் இருந்தால் சராசரியானது 0 ஆக வரும் சராசரி வேறுபட்டு இருந்தால் சராசரி இப்போது 10 ஆக இப்போது நான் என்ன செய்யவேண்டும் n என்பது 10 ஆக 10இன் வர்க்கமூலம் s என்பது 9 8 என்பது 10 நான் கணக்கிடும்போது நான் பெறுவது 3 01 அட்டவணை t என்பது 1 895 7 கட்டின்மை கூறுகள் அதனால் ஒரு மாதிரி t சோதனைக்காக ஒரு முனை 1 895 ஆக நீங்கள் இன்மை கருதுகோளை நிராகரிக்கலாம் நாம் இதே பகுப்பாய்வை எக்ஸ்செல் மற்றும் கிராப்பேட் மென்பொருள் ஆகிய இரண்டின் மூலமாக செய்யலாம் நாம் எக்ஸ்செலுக்கு செல்கிறோம் முதலில் நான் அனைற்றையும் தெளிவுபடுத்துகிறேன் எக்ஸ்செல் ஒரு மாதிரி t சோதனை செய்யமுடியாது ஆனால் இதனால் இணைக்கப்பட்ட t சோதனை செய்யமுடியும் அதனால் நான் இந்த இரு தகவல்களை எடுக்கிறேன் கண்ட்ரோல் c எனக்கு இதில் விருப்பமில்லை நாம் t சோதனை செய்வோம் இந்த தகவல் தொகுப்பு கம்மா இந்த தகவல் தொகுப்பு கம்மா முனை என்பது 1 கம்மா நாம் இணைக்கப்பட்ட t சோதனை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஆக 0 009 நீங்கள் இங்கு காண்பதுபோல் ஆக இணைக்கப்பட்ட மாதிரி சோதனையின் அடிப்படையில் நாம் சொல்ல முடியும் நாம் இன்மை கருதுகோளை நிராகரித்து வேறொரு கருதுகோளை ஏற்க முடியும் அதாவது 17 என்பது குறைத்தலில் மிகவும் சிறியது மருந்து A ஆனது மருந்து B ஐ விட இதயத்துடிப்பை குறைத்தலில் மிகச்சிறப்பாக உள்ளது நாம் இதே கணக்கீடை இரு மாதிரி t சோதனையில் செய்யலாம் ஆக ஒரே கட்டளை நான் இப்படி செய்வேன் கம்மா இப்படி செய்கிறேன் கம்மா மீண்டும் இது ஒரு முனை இப்போது 2 ஆனது மாதிரியுடன் சம மாறுபாட்டு அளவையாக உள்ளது 3 ஆனது மாதிரியுடன் சமமற்ற மாறுபாட்டு அளவையாக உள்ளது அதனால் நான் 3 ஐ இடுகிறேன் ஆக இது 0 09 ஆக வருகிறது அதனால் இந்த எண் 0 05 ஐ விட மிகப்பெரிதாக உள்ளது அதாவது நம்மால் இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியாது நாம் சிக்கலில் இருக்கிறோம் ஆக நான் இணைக்கப்பட்ட t சோதனையை பயன்படுத்தும்போது என்னால் உண்மையான வித்தியாசங்களை காண முடிகிறது நான் இன்மை கருதுகோளை நிராகரிக்கின்றேன் நான் சமமற்ற மாறுபாட்டு அளவை கொண்ட இரு மாதிரி t சோதனையைப் பயன்படுத்துகையில் என்னால் இன்மை கருதுகோளை நிராகரிக்க இயலவில்லை வித்தியாசங்கள் இரு மாதிரி t சோதனையில் காணப்படுவதில்லை இங்கு நான் சம மாறுபாட்டு அளவையை பயன்படுத்துகிறேன் இங்கும் p மதிப்பு இந்த இரண்டு வகைகளில் p மதிப்பு 0 05 ஐ விட அதிகமாக உள்ளது இன்மை கருதுகோளைநிராகரிக்க முடியாது ஆனால் இணைக்கப்பட்ட t சோதனையை பயன்படுத்தும்போது நான் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறேன் நீங்கள் பார்த்தீர்களா ஆகையால் இணைக்கப்பட்ட t சோதனையானது இரு மாதிரி t சோதனையை விட மிகத் துல்லியமானது ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளவேண்டிய கருத்து என்னவெனில் நான் ஒரே மனிதர்களை இந்த இரண்டு வகைகளுக்கும் பயன்படுத்தவேண்டும் நான் மருந்து A மற்றும் மருந்து B யை ஒரே மனிதரில் ஆராய்ச்சி செய்கிறேன் பிறகு நான் வித்தியாசத்தை எடுக்கும்போது நான் எதிர்பார்ப்பது இரு மருந்துகளுக்கும் செயல்திறன் வித்தியாசம் இல்லையென்றால் அது 0 ஆக வந்திருக்கும் ஆக நான் மாதிரியின் இந்த இரு தொகுப்புகளை மாதிரியின் ஒரு தொகுப்பாக ஒன்றிலிருந்து ஒன்றை கழித்து மாற்றவா பிறகு நான் இந்த சமன்பாட்டினை பயன்படுத்தி µ0 இங்கு ௦ ஆக இருக்கும் ஏனென்றால் நான் ஆல் வகுக்கப்பட்ட எந்த ஒரு வித்தியாசத்தையும் எதிர்பார்கவில்லை இதுதான் இணைக்கப்பட்ட மாதிரி t சோதனை எனப்படுவது ஆனால் முக்கியமான கருத்து என்னவெனில் நான் மருந்து A ஐ கொண்டு மனிதர்களை ஆய்வு செய்யும்போது நான் தகுந்த நேரத்தை அளிப்பேன் மற்றும் மருந்து A இன் செயல்திறன் முற்றிலுமாக அழிந்துவிட்டதாக கருதுவேன் பிறகு நான் மருந்து B கொடுப்பேன் மற்றும் விளைவை பார்ப்பேன் ஆக நான் மருந்து B ஐ கொடுக்கும்போது மருந்து A யின் விளைவு எந்தவொரு திரட்சியையும் தரக்கூடாது பிறகு என்னால் இரு விளைவுகளையும் கண்டறிய முடியாது இங்கு நீங்கள் பார்க்கையில் ஆச்சர்யமாக நான் இரு மாதிரி t சோதனை செய்கையில் மற்றும் மேலும் நீங்கள் உதாரணத்திற்காக சராசரியை எடுத்தாலும் சராசரி கம்மா ஆக இந்த சராசரி ஆனது - 17 ஆனால் இந்த சராசரி ஆனது 6 5 இது பார்ப்பதற்கு மிக பெரியதாக இருக்கலாம் ஆனால் நான் இரு மாதிரி t சோதனை பயன்படுத்தும்போது ஏனென்றால் மாறுபாட்டு அளவை கூட இங்கு பெரிதாக உள்ளன நீங்கள் இங்கு காண்பதுபோல் மாறுபாட்டு அளவையானது மிக பெரிதாக இருக்கிறது ஆகையால் இரு மாதிரி t சோதனை உங்களுக்கு 0 09 நிகல்தகவினைத் தருகிறது அதாவது புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்த எந்த வித்தியாசமும் இரு தகவல் தொகுப்புகளுக்கு இடையில் இல்லை ஆனால் நான் இணைக்கப்பட்ட t சோதனை செய்யும்போது ஏதேனும் புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசம் இருக்கா என என்னால் சொல்லமுடியும் இப்போது நாம் கிராப்பேட் மென்பொருளையும் பயன்படுத்துகிறோம் மற்றும் அதே கணக்கீடுகளை இங்கு செய்கிறேன் மற்றும் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் நான் இந்த தகவலை எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் பிறகு நான் இணைக்கப்பட்ட t சோதனை என சொல்வேன் இப்போது கணக்கிடுங்கள் எனவே வித்தியாசத்தால் புள்ளிவிவர ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகக் கருதப்படுகிறது p மதிப்பு 0 0195 ஆக வருகிறது இது ஒரு முனைக்கான இரு முனை p மதிப்பு ஏனென்றால் இந்த கணக்கீட்டில் நாம் மருந்து A இதயத்துடிப்பைக் குறைப்பதில் மிக்க வீரியமுள்ளதாக கூற விரும்புகிறோம் ஒரு முனைக்காக 0 0195 ஐ 2 ஆல் வகுக்க கிடைப்பது 0 009 மற்றும் அவ்வாறே தொடரும் நான் இணைக்கப்பட்ட மாதிரி t சோதனையை பயன்படுத்துகையில் என்னால் வித்தியாசத்தை காண முடியும் இப்போது நாம் இணைக்கப்படாத t சோதனையை காணலாம் இணைக்கப்படாத t சோதனை புள்ளியியல்படி முக்கியத்துவம் பெறவில்லை ஏனெனில் எனது p மதிப்பு 0 1859 ஆக வருகிறது அதனால் 1 ஐ 2 ஆல் வகுக்க ஏனென்றால் ஒரு முனைக்காக நான் 2 ஆல் வகுக்க வேண்டும் இது 0 097 ஆக வருகிறது இது 0 05 ஐ விட மிக பெரியது ஆக வெளிப்படையாகவே அங்கு p மதிப்பு 95 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லை அதனால் இன்மை கருதுகோளை நிராகரிக்க உங்களிடம் ஒரு காரணமும் இல்லை ஆக நீங்கள் இந்த இணைக்கப்பட்ட மாதிரி t சோதனை மிகுந்த ஆற்றல்வாய்ந்த ஒன்று என கண்டீர்கள் ஏனென்றால் இதனால் சிறிய சிறிய வித்தியாசங்களை காண முடியும் இரு மாதிரி t சோதனை போல் அல்லாது இரு மாதிரி t சோதனையாக இருந்தால் சம மாறுபாட்டு அளவையா அல்லது சமமற்ற மாறுபாட்டு அளவையா நான் உங்களுக்கு காண்பித்தேன் நான் எக்ஸ்செல் பயன்படுத்தினாலோ அல்லது கிராப்பேட் பயன்படுத்தினாலோ இரு மாதிரி t சோதனை செய்யும்போது p மதிப்பு அதிகமாக இருக்கும் ஆகையால் நம்மால் இந்த இரு மருந்துகளையும் வேறுபடுத்த முடியாது ஆனால் நாம் இணைக்கப்பட்ட மாதிரி t சோதனை செய்யும்போது ஒரு மாதிரியிலிருந்து இன்னொரு மாதிரியைக் கழித்து ஒவ்வொரு மாதிரியின் வித்தியாசத்தை கிடைக்கப்பெறுகிறோம் பிறகு இங்கு நமக்கு கிடைக்கிறது நமது இன்மை கருதுகோள் µ0 ஆனது ௦க்கு சமம் ஆனால் ஆனது 10 நமக்கு தெரிய வேண்டியது இது வேறுபட்ட முழுமைத்தொகுதியிலிருந்து வந்ததா என்று ஆக வெளிப்படையாகவே என்பதுதான் நாம் செய்ய முயற்சிப்பது மற்றும் நாம் கண்டறிந்தது என்னவெனில் t மதிப்பு மிகப்பெரிது 3 0 1 9உடன் ஒப்பீடுகையில் 1 895 ஆனது ஒரு மாதிரி t சோதனை ஒரு முனை 7 கட்டின்மை கூறு இரு மாதிரி - சோதனை நல்ல p மதிப்பினை தர இயலாவிட்டாலும் நாம் இணைக்கப்பட்ட மாதிரி t சோதனை செய்யும்போது நமக்கு மிகச்சிறந்த p மதிப்பு கிடைக்கிறது ஆகையால் நாம் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறோம் நாம் வெவ்வேறு வகையான t சோதனைகளைப் பார்த்தோம் இந்த அனைத்து t சோதனைகளும் சராசரிகளை ஒப்பீடு செய்வதற்காக உள்ளன ஆக ஒரு மாதிரி t சோதனை என்பது நாம் ஒரு குறிப்பிட்ட மாதிரியை ஒரு முழுமைத்தொகுதியுடன் ஒப்பீடு செய்வது நான் 10 மாணவர்களை எடுத்துக்கொள்கிறேன் நான் அவர்களின் அறிவார்ந்த அளவினைப் பெறுகிறேன் மற்றும் நான் இதனை எனது பல்கலைக்கழகத்தின் அறிவார்ந்த அளவோடு ஒப்பிட சொல்கிறேன் இதுதான் ஒரு மாதிரி t சோதனை இரு மாதிரி t சோதனையில் நாம் இரு சராசரி தொகுப்புகளை ஒப்பீடு செய்கிறோம் ஆக என்னிடம் 1 மாணவனின் செயல்திறன் உள்ளது என்னிடம் வேறொரு மாணவனின் செயல்திறன் உள்ளது பிறகு நான் இந்த இரண்டையும் ஒப்பிடுகிறேன் என்னிடம் 10 எலிகள் அல்லது 10 மனிதர்களிடம் நடத்தப்பட்ட மருந்து A வின் செயல்திறன் உள்ளது நான் 20 எலிகள் அல்லது 20 மனிதர்களில் நடத்தப்பட்ட மருந்து B ஐ ஒப்பீடு செய்கிறேன் நான் அவைகளெல்லாம் ஒரே முழுமைத்தொகுதியிலிருந்து அல்லது வேறுபட்ட முழுமைத்தொகுதியிலிருந்து வந்தனவா எனக் காண முயற்சி செய்கிறேன் இதுதான் இரு மாதிரி t சோதனை என அழைக்கப்படுகிறது பிறகு நாம் இணைக்கப்பட்ட t சோதனையைக் கண்டோம் அதில் நான் ஒரே பொருள்களை அல்லது ஒரே மனிதர்களை அல்லது ஒரே எலிகளை கட்டுப்பாடு மற்றும் சோதனைக்காகவும் அல்லது மருந்து A மற்றும் மருந்து B க்காகவும் பயன்படுத்துகிறேன் ஆக நான் மருந்து A மற்றும் மருந்து B யின் செயல்திறனைக் கழிக்கின்றேன் மருந்து A மற்றும் மருந்து B இடையே வித்தியாசம் இல்லையெனில் நான் அதனை 0 ஆக பெறவேண்டும் பிறகு நான் ஒரு மாதிரி t சோதனையை µ0 ஐ 0 ஆகக் கொண்டு செய்யவேண்டும் நான் பயன்படுத்துகிறேன் அதனால் இது ஒரு மாதிரி t சோதனையாக மாறுகிறது நான் இதிலிருந்து வித்தியாசத்தை எடுத்துக்கொள்கிறேன் ஏனென்றால் இது இணைக்கப்பட்டது மற்றும் பிறகு நான் ஒரு மாதிரி t சோதனை செய்கிறேன் இணைக்கப்பட்ட t சோதனையானது நான் கணக்கீடுகளில் ஒன்றை காண்பித்ததுபோல் மிகுந்த உணர்திறன் கொண்டது ஆனால் இரு மாதிரி t சோதனையால் மருந்து A மற்றும் மருந்து B ஐ வேறுபடுத்திக் காட்ட இயலாது நான் இணைக்கப்பட்ட t சோதனையை செய்யும்போது என்னால் வித்தியாசத்தை காண முடிகிறது ஆனால் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளவேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னவெனில் நான் ஒரே மனிதர்களை முதலில் மருந்து a கொண்டும் பிறகு மருந்து b கொண்டும் ஆராய்ச்சி செய்யும்போது மருந்து a வின் விளைவானது முற்றிலும் அழிந்து நீக்கப்பட்டு பிறகே நான் அடுத்த மருந்தை ஆராய்ச்சி செய்வதை உறுதிப்படுத்திக்கொள்ளவேண்டும் இல்லையென்றால் நீங்கள் சேர்க்கை விளைவு அல்லது சிநேர்ஜிஸ்டிக் விளைவை பெறத் தொடங்குவீர்கள் மற்றும் அதன் தொடர்ச்சியாக உண்மையில் பெறுவீர்கள் நீங்கள் அந்த கருத்தை நினைவில் வைத்துக்கொள்ளவேண்டும் ஆனால் நீங்கள் மருத்துவ சோதனைகளை செய்யும்போது நீங்கள் வெவ்வேறு கண்டத்திலிருந்து மனிதர்களை எடுத்துக்கொள்கிறீர்கள் மாநகரங்களின் வெவ்வேறு பகுதிகள் நகரங்கள் ஆக உங்களால் இணைக்கப்பட்ட t சோதனை செய்ய இயலாது ஆக நீங்கள் வேறுபட்ட மாதிரிகளின் தொகுப்பினை வைத்திருப்பீர்கள் அதனால் நீங்கள் இரு மாதிரி t சோதனையை செய்ய வேண்டும் ஆனால் நாம் கவனித்த ஒரு முக்கியமான கருத்து என்னவெனில் இணைக்கப்பட்ட t சோதனையானது மிகக்குறைந்த p மதிப்பினைத் தர வல்லது ஆனால் நாம் அதே பகுப்பாய்வை அதே தகவல்களை வைத்து இரு மாதிரி t சோதனையில் செய்தால் p மதிப்பு அதிகரிக்கும் பிறகு நம்மால் இன்மை கருதுகோளை நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பை அடைய முடியாது ஆக நீங்கள் அதனை கண்டிப்பாக நினைவில் வைத்துக்கொள்ளவேண்டும் இந்த அனைத்து t சோதனைகளும் சராசரிகளை ஒப்பீடு செய்வதற்காக உள்ளன ஒரு மாதிரி t சோதனையை தொகுத்தால் அதனால் நாம் அதே சமன்பாட்டை இணைக்கப்பட்ட t சோதனைக்கும் பயன்படுத்தலாம் ஏனெனில் நாம் இரு மாதிரிகளை ஒரு மாதிரிகளாக மாற்றுகிறோம் பிறகு கட்டின்மை கூறானது n - 1 பிறகு நாம் அட்டவணையிலிருந்து சில t மதிப்பினை பெறுவோம் பிறகு கணிக்கப்பட்ட t மதிப்பானது அட்டவணை t மதிப்பை விட சிறியதாக இருந்தால் நாம் H0 வை ஏற்றுக்கொள்கிறோம் கணிக்கப்பட்ட t மதிப்பு அட்டவணையை விட பெரியதாக இருந்தால் நாம் H0 ஐ நிராகரிக்கிறோம் இது ஒரு முனை சோதனை ஏனென்றால் நாம் µ µ0 பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் µ ஆனது µ0 க்கு சமமாக இல்லையென்றால் பிறகு இது இரு முனை சோதனையாக மாறும் இரு மாதிரி t சோதனையில் நாம் இந்த சமன்பாட்டைத்தான் வைத்துள்ளோம் ஆனது மாதிரி ஒன்றின் சராசரி ஆனது மாதிரி இரண்டின் சராசரி மற்றும் பிறகு திட்டப்பிழை கொண்டு நாம் வகுப்போம் ஆக nH என்பது மாதிரி ஒன்றுக்கான தகவல் புள்ளிகளின் எண்ணிக்கை nL என்பது மாதிரி இரண்டிற்கான தகவல் புள்ளிகளின் எண்ணிக்கை கட்டின்மை கூறுகளானது போன்று வரும் இந்த சமன்பாடுதான் நாம் இரு மாதிரி t சோதனையை சரி செய்ய பயன்படுத்துகிறோம் அதனால் அடுத்த வகுப்பில் நாம் மாறுபாட்டு அளவை அல்லது திட்டவிளக்க ஒப்பீடுகளுடன் தொடர்புடைய சோதனைகள் பற்றி பேசலாம் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி